ஒரு கலவை காட்சியில் நாம் ஆராயக்கூடிய பல்வேறு வகையான வரிகளைப் பற்றி பேசப் போகிறோம் அதே பென்சில்கள் தூரிகைகள் அல்லது வேறு எதையும் உதவியுடன் காகிதத்தில் பல்வேறு வரியைப் பயன்படுத்துவதற்கு வழிகள் உள்ளன ஆனால் அவற்றைக் கையாள பல்வேறு வழிகள் உள்ளன எனவே ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதை மிகவும் வெளிப்படையான முறையில் வைக்கிறோம் அவற்றை ஒரு தந்திரமான முறையில் வைக்க வழிகள் உள்ளன அல்லது நாங்கள் அதை தொடர்ந்து சோதனை முறை செய்கிறோம் எல்லாவற்றிலும் மிகவும் பொதுவானது நாம் தொடர்ச்சியான புள்ளிகளை இணைப்பது வரியை உருவாக்கும் மறைமுகமான பயன்பாடுகள் அது காண்பிக்கப்படுவதில்லை ஆனால் வடிவம் வெளிப்படும் எனவே நாம் அதை எவ்வாறு பெறுவது என்று பாருங்கள் நாம் ஏற்கனவே பேசிய மற்றொரு உருவாக்கம் சில எடுத்துக்காட்டுகள் என்பதை உணருங்கள் இது ஒரு மன உருவாக்கம் போன்றது பெரும்பாலும் நாம் கண்கள் காணும் திசையில் செல்கிறோம் எனவே வரியை உருவாக்காமல் ஒரு வரியின் உணர்வைப் பெறுகிறோம் அது ஒரு புள்ளியை நோக்கி நம்மை வழிநடத்துகிறது அதையே பார்வையாளர் பார்க்க வேண்டும் என்று கலைஞர் விரும்புகிறார் எனவே அந்த பிரச்சினைகளை எவ்வாறு தீர்ப்பது என்று அவற்றை உருவாக்குவதன் மூலமும் அவை எவ்வளவு பயனுள்ளவை என்பதை சரிபார்க்கவும் பார்ப்போம் எனவே நாம் வடிவத்தை வரையாதபோது மிகவும் பொதுவானது ஆனால் அதற்கேற்ப கோடுகள் நாம் பெறுவதாகும் எனவே இந்த மூன்று வடிவங்களையும் மூன்று வெவ்வேறு திசைகளில் காகிதத்தில் வரைகிறோம் ஆனால் நமக்கும் இடையில் இணைப்புடன் மற்றொரு வடிவம் கிடைக்கிறது அது ஒரு முக்கோண வடிவம் ஆனால் அது வரையப்பட்டது இல்லை எனவே இது ஒரு மறைமுகமான வரியின் ஒரு எடுத்துக்காட்டு எனவே இங்கே வரி அதாவது ஒரு முக்கோணத்தின் வடிவத்தை வரையறுக்க இங்கே உருவாக்கப்பட்டது என்று நிச்சயமாக குறிக்கப்படுகிறது அதே முறையில் அதுவும் நடக்கலாம் அதே விஷயத்தின் மற்றொரு மாறுபாடு இருக்க வேண்டும் அது ஒரு சதுர வடிவத்தை விளைவிக்கும் என குறிக்கப்படுகிறது எனவே இது ஒரு உருவாக்கம் அதை இன்னும் தீவிரமான சில கலவைகளில் காணலாம் உதாரணமாக இந்த வழியில் வேலை செய்தால் புள்ளிவிவரங்கள் உள்ளன அவை பிரகாசமான வெள்ளை நிறமாக இருக்கலாம் வண்ணம் மற்றும் ஒரு விளிம்பு கோடு அங்கு வருவதை நாங்கள் விரும்பவில்லை நீங்கள் எங்கள் முந்தைய வழியில் சென்றால் ஒரு மேற்பரப்பு உணர்வைத் தரும் ஒரு விளிம்பு கோட்டை பெறலாம் இந்த வரி தடிமனாக இருந்தால் இது ஒரு பளபளப்பான மேற்பரப்பு அல்ல என்பதை நம் மனதில் அறிந்து கொள்வோம் நம்மிடம் ஒரு கோடு உள்ளது அது ஒருவேளை மெல்லியதாக இருக்கலாம் அது ஒரு பிரகாசமான மேற்பரப்பு ஆக இருக்கலாம் அது இன்னும் பிரகாசமாக இருக்கும் நாம் சில பகுதியை விட்டு விட்டால் அது கிட்டத்தட்ட ஒளிரும் எனவே அந்த வகையில் நாம் சில விஷயங்களை உருவாக்க முயற்சித்தால் இது போன்ற சுருக்கமான அல்லது தெளிவானது அல்லாமல் இருக்கக்கூடும் ஆனால் வெள்ளை நிறத்தில் ஒரு மலர் தயாரிப்பதற்கான முந்தைய உதாரணத்தை எடுத்துக் கொண்டால் என்ன செய்வது எனவே ஒரு வெள்ளை அல்லது மிக உயர்ந்த மதிப்புடைய நிறத்தையும் மிகவும் சுவாரஸ்யமான முறையில் காட்டலாம் ஒரு வடிவத்தை எடுத்துக்காட்டுங்கள் இது ஒரு நட்சத்திரம் போன்றது எனவே அந்த வடிவத்தை உருவாக்குவதற்கு பதிலாக நம்மால் வரிகளைப் பயன்படுத்த முடியும் எனவே எங்களுக்கு வடிவத்தின் உணர்வைத் தரும் பல வரிகளை வரைந்துள்ளோம் ஆனால் நாம் ஒரு விளிம்பு வரியைப் பயன்படுத்த வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளோம் எனவே ஒரு வடிவத்தின் உருவாக்கம் நமக்கு கிடைக்கிறது அது ஒரு வடிவம் அதுவும் ஒரு நட்சத்திரத்துடன் தொடர்புடையது எனவே அதே நேரத்தில் நட்சத்திரம் என்பது குவியத்தில் வரும் வடிவமே தவிர அது விளிம்பு கோடு இல்லை எனவே இது ஒரு வரி உருவாக்கம் என்பதைக் குறிக்கிறது தலைகீழ் முறையில் அதை உணர்ந்து கொள்வோம் எனவே நாங்கள் ஒரே நட்சத்திரத்தை உருவாக்குகிறோம் எனவே இது மற்றொரு உருவாக்கம் ஆகும் நட்சத்திரம் எங்களுக்கு ஒரு வடிவத்தையும் தருகிறது மையத்தில் உள்ள சிக்கலை இங்கே வைப்பதன் மூலம் தீர்ப்போம் எனவே எங்களிடம் பல கோடுகள் உள்ளது ஆனால் அத்தகைய விளிம்பு கோடு இல்லை இது ஒரு மறைமுகமான வரியின் மற்றொரு எடுத்துக்காட்டு உருவாக்கம் பின்னர் வரிகளை பெறவேண்டும் என்ற எங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற பல தந்திரங்கள் மற்றும் பல வழிகளைப் பற்றி சிந்திக்க சுதந்திரமாக இருக்கிறோம் எனவே நாம் ஒரு தொடர் வரிசை அல்லது புள்ளிகள் அல்லது புள்ளிகளின் வரிசையை ஒன்றாக இணைக்கும்போது நம் கண் தானாகவே அவற்றை இணைக்க முனைகின்றன மேலும் இது சில மறைமுகமான வரியின் உணர்வை நமக்குத் தருகிறது அது இல்லையெனில் மறைமுகமான கோடுகள் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் அந்த மன உருவாக்கம் சற்று வித்தியாசமானது எனவே ஒரு மன வரியில் உண்மையான ஒரு கோடு இல்லை அவை முன்புறத்தில் அல்லது நடுத்தர மைதானத்தில் இருப்பதைப் போல உண்மையில் எந்த வரியும் இல்லை என்பதை பார்க்கிறோம் ஆனால் ஒரு கலவையில் இருக்கும் இரண்டு கூறுகளுக்கு இடையிலான மன தொடர்பு 2 அல்லது 2 ஐ விட அதிகமாக இருக்கலாம் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் இருக்க வேண்டும் ஒரு பொருளைப் போல வேலை செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்கலாம் எனவே இது ஏதேனும் இரண்டு பொருள்களுக்கு இடையிலான திசையில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் சுட்டிக்காட்டும் போது ஏற்படும் இணைப்பு போன்றது எனவே ஒரு கண் திசை அடுத்த நிலைக்குச் செல்லும் கண் அதைப் பின்பற்றும் அதனால் அந்த நிலையில் மன கோடு உருவாக்கம் நடைபெறலாம் எனவே அதைப் போன்ற ஒரு சூழ்நிலையை நாம் எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் அதைத் தீர்க்க முயற்சிப்போம் அறியப்பட்ட எடுத்துக்காட்டுகள் மற்றும் அதைத் தீர்க்க அறியப்பட்ட சில வழிகள் மூலம் ஆனால் மனோவியல் கோடு உருவாக்கம் கலவையில் பயன்படுத்த பல வழிகள் உள்ளன மற்றும் அவை அதிக செயல்திறனை ஏற்படுத்தும் அதனால் அந்த காரணியை உணர சில மனித வடிவங்களை முயற்சி செய்து பார்ப்போம் எனவே ஒரு கலவையில் நம் கண் வெவ்வேறு திசைகளில் செல்ல முடிவு செய்தால் மனித கண் காட்சிகளின் உதவியுடன் அது நிகழ்கிறது என்று கூறலாம் எனவே இந்த பாத்திரம் ஒரு திசையில் பார்க்கிறது நம் கண்ணும் அதே திசையைப் பின்பற்ற முனைகின்றன எனவே அது ஒரு நேரியல் உருவாக்கம் உருவாக்குவதற்கான ஒரு வழி எடுத்துக்காட்டாக மற்றொரு உருவம் எனவே அவை நிற்கும் பொதுவான தளமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் எனவே இந்த இரண்டு கதாபாத்திரங்களும் ஒருவருக்கொருவர் எதிர்கொள்ள முடியும் என்பதற்காக நாம் இந்த இரண்டு கதாபாத்திரங்களும் ஒருவருக்கொருவர் எதிர்கொள்ளும் வகையில் கண் திசையை வைப்போம் எனவே இங்கே ஒரு கோடு வரையாமல் நாங்கள் இது ஒரு வரியின் உணர்வைக் கொடுக்க முடியும் இந்த கணம் கண் திசை மாற்றங்கள் கூட நிகழலாம் உதாரணமாக நபர் மேலே பார்த்தால் அங்கு பார்ப்பதற்கு பதிலாகபார்வை வேறு திசையில் செல்லும் எனவே வரி உருவாக்கம் நிச்சயமாக இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கத்திற்கு வரும் ஏனெனில் இந்த நபர் இந்த நபரைப் பார்ப்பதனால் முந்தைய வரி இரண்டு திசைகளிலும் உருவாக்கப்பட்டு பின்னர் மறைந்துவிடும் மேலே வேறு திசையில் மற்றொரு வரி உருவாவதைக் காண்போம் எனவே ஒரு நபர் இருப்பதை வேறு வரிசையில் பார்ப்போம் யாரேனும் அங்கு அமர்ந்தால் வேறு திசையில் பார்க்கலாம் அதே இடத்தில் மற்றொரு நபர் மற்றொரு பக்கத்தைப் பார்க்க முடியும் என்பது மற்றொரு நேரியல் உருவாக்கும் உருவாக்கம் எனவே நாம் வேறொரு இடத்தைக் கொண்டிருக்க முடியும் அங்கு கண் போகும் மேலும் ஒரு இடத்தில் பொருளை வைக்கலாம் ஒருவேளை அவர் படிக்கும் ஒரு புத்தகம் வேறு ஏதாவது ஆக கூட இருக்கலாம் எனவே ஒரு பொருளை இயக்க பார்வையாளர்களின் கவனம் கண் நோக்கிய திசையால் சாத்தியமாகும் அது மிகவும் சிக்கலானது மற்றும் ஒரே ஒரு விருப்பத்துடன் இல்லாமல் பார்ப்போம் ஏனெனில் எங்களிடம் இந்த கலவைக்கு பல விருப்பங்கள் யாரோ ஒருவர் மேலே பார்க்கிறார் யாரோ கீழே பார்க்கிறார்கள் நாங்கள் சிக்கலை வேறு வழியில் எப்படி தீர்க்கிறோம் என்று பார்ப்போம் எனவே இங்கே ஒரு பாத்திரம் உள்ளது இந்த அமைப்பில் நாங்கள் இரண்டு புள்ளிவிவரங்களை மட்டுமே காண்கிறோம் ஒன்று உட்கார்ந்த மனித உருவம் மற்றும் இன்னொன்று ஒரு பறவை இப்போது இரண்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை இடத்தை 2 ஆக வெட்டுவதன் மூலம் பாதியாக பிரிக்கலாம் நடுவில் எங்கோ இருந்து பிரிக்க வேண்டும் ஏனெனில் இரண்டு பொருள்களுக்கு இடையிலான தூரம் நிறைய இருக்கிறது எனவே அந்த வழியில்அந்த நபருக்கு பறவையுடன் ஏதாவது செய்ய வேண்டுமெனில் காரணமின்றி அவற்றை இணைப்பது மிகவும் கடினம் தலையைத் திருப்பி நபர் இல்லை என்பதைக் கண்டால் பறவையைப் பார்த்து என்ன என்பது போன்ற ஒரு இணைப்பை உருவாக்குவது மிகவும் கடினம் அதாவது இங்கே நடப்பது வேறொருவரின் கண்களுக்கு பறவை இருப்பை அறியாதது போல எனவே பறவை மனித உருவத்தைப் பார்க்கவில்லை ஆனால் மனித உருவம் பறவையைப் பார்த்துக் கொண்டிருக்கிறது அதனால் இது உருவாக்கப்பட்ட ஒரு வழி இணைப்பாகும் மற்றும் இது பயனுள்ளதாக இருக்கும் எங்களால் கண் திசை இல்லாமல் செய்திருக்க இயலாது எனவே நாங்கள் அதை மாற்றி மீண்டும் முயற்சி செய்து பார்ப்போம் இப்போது நாம் ஒரு மனித உருவத்தை உருவாக்க முடியும் என்பதும் நடக்கலாம் எனவே இந்த கலவையில் அது இவர்களை குழுவுடன் ஒருங்கிணைப்பது மிகவும் கடினம் எனவே இங்கே இரண்டு மக்கள் உள்ளனர் அவர்கள் ஒன்றாக குழுவாக உள்ளனர் அவர்கள் நிச்சயமாக ஒன்றாக இருக்கிறார்கள் இவற்றை நீங்கள் பிரிக்க முடியாது இரண்டு விஷயங்கள் ஏனென்றால் ஒரு பெரிய நிறைய மேற்பொருந்துதல் நடைபெறுகிறது இதில் இரண்டு எழுத்துக்கள் உள்ளன மற்றும் தலைகீழ் வரிசையில் இங்கே மேற்பொருந்துதல் நடக்கிறது எனவே இந்த இரண்டு எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன ஆனால் இரண்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவே அந்த வகையில் நாம் எப்போதும் 2 பகுதிகளாக கலவையை பிரிக்கலாம் அதை நாம் இரண்டு கலவையாக அழைக்கலாம் கலவை 1 மற்றும் கலவை 2 அதுவும் சில பொதுவானவை காரணி அங்கு இருந்தால் மட்டுமே எனவே நாம் அவற்றை ஒரு பொதுவான காரணியுடன் ஒருங்கிணைக்க முடியும் அது மீண்டும் எங்கள் முந்தைய சொற்பொழிவுகளில் நாங்கள் பேசிய பொதுவான சூழல் ஆகும் நாம் ஒற்றுமையை ஒரு பொதுவான சூழல் மூலம் உருவாக்க முடியும் எனவே அவர்கள் ஒரே சாலையின் வழியாகச் செல்கிறார்கள் நீங்கள் ஒத்த மரங்களைக் காட்டலாம் அவை உருவாகின்றன அவை தொடர்ச்சியானவை அவை வேறுபட்டவை ஆனால் அவை சில ஒழுங்கைக் கொண்டுள்ளன மேலும் பொதுவான மேற்பொருந்துதல் தேவை எனவே இதை நீங்கள் தான் அவற்றை ஒருங்கிணைக்க செய்ய முடியும் ஆனால் உண்மையில் நடக்கும் எந்த மன உருவாக்கமும் அங்கே இல்லை இந்த புள்ளிவிவரங்கள் இணைக்கப்படும்போது மட்டுமே உளவியல் உருவாக்கம் நிகழும் எனவே ஒரு காட்சி வெளிப்பாட்டின் முக்கிய உறுப்பு வரி ஆகும்போது அதை ஒரு வரைபடம் என்று அழைக்கிறோம் நாம் வழக்கமாகப் பயிற்சி செய்யும் இரண்டு பொதுவான வகை வரைபடங்கள் உள்ளன அவை விளிம்பு கோடுகளின் அடிப்படையில் அல்லது சைகை வரிகளைப் பயன்படுத்தி சைகை வரைபடங்களை உருவாக்குகின்றன எனவே நாம் இந்த இரண்டு வரிகளையும் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதைப் பாருங்கள் எனவே ஒரு விளிம்பைப் பின்தொடர வரி பயன்படுத்தப்படும்போது அவற்றின் கவனிக்கப்பட்ட வெளிப்புறங்களை படிவம் விவரிக்கும் இதன் விளைவாக ஒரு கோடு கோடு என்று அழைக்கப்படுகிறது இது போன்றது ஒரு பொருளின் வடிவத்தின் விளிம்பில் எவ்வாறு செல்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் எனவே இது காட்சி வடிவமைப்பில் வரியின் மிகவும் பொதுவான பயன்பாடாகும் பெரும்பாலான நேரங்களில் எப்போது நாங்கள் ஒரு வடிவத்தை வரையறுக்க முயற்சிக்கிறோம் நாங்கள் வரையறைக்கு உதவுகிறோம் எப்போது மிகக் குறைவான வகைகள் உள்ள ஒரு விளிம்பை சித்தரிக்க நாம் மறைமுகமான வரியைப் பயன்படுத்துகிறோம் மேலும் பெரும்பாலும் செயல்படுத்தப்படும் கோடுகள் உள்ள சில பகுதிகளை வலியுறுத்துவதற்கான டோனல் சாய்வு மற்றும் பிற விஷயங்களின் விவரங்கள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படும் எனவே அந்த வகையான கோடுகள் சைகை கோடுகள் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் நாம் ஒரு கொத்து விளிம்பைக் கொண்டிருக்கலாம் இந்த கோடுகள் நமக்கு ஒரு சைகை வரியின் உணர்வைத் தரக்கூடும் எனவே சைகை வரிகளில் கோடுகள் மிகவும் நன்கு வரையறுக்கப்படவில்லை எங்களிடம் ஒரு வரிசைக் குழு உள்ளது அவை அருகருகே உள்ளன நாங்கள் ஒரு யூகத்தை உருவாக்குகிறோம் எந்த வரியானது உண்மையில் ஒரு வடிவத்தின் உணர்வை நமக்குத் தருகிறது என்பதை நாங்கள் உருவாக்குகிறோம் எனவே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக சைகை வரி தேவைப்படுகிறது நாம் வடிவத்தின் இயக்கத்தை விட வலியுறுத்தும்போது நாம் ஒரு இயக்கத்தைக் காட்ட முயற்சிக்கும்போது ஒரு வடிவத்துடன் ஒட்டிக்கொள்ள நாங்கள் விரும்பவில்லை நாங்கள் சைகை வரிகளின் உதவியை எடுத்துக்கொள்கிறோம் எனவே இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே ஒரு விளிம்பு காட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்போது படமும் இன்னும் கொஞ்சம் நிலையானதாக மாறும் எனவே இது போன்ற ஒரு தன்மை மிகவும் நன்கு வரையறுக்கப்பட்ட விளிம்பு கோடு கொண்ட ஒரு வரைபடம் இந்த பாத்திரம் நன்கு வரையறுக்கப்பட்ட விளிம்பைக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் ஒரு இயக்கத்தை அங்கு நடத்த விரும்பவில்லை ஏனெனில் வடிவத்தைக் காட்ட இது மிகவும் முக்கியமானது அது ஒரு மனித வடிவம் கொண்டு நிகழலாம் மற்றும் நாம் நன்கு வரையறுக்கப்பட்ட வடிவங்களையும் உருவாக்கலாம் இது மிகவும் நன்கு வரையறுக்கப்பட்டதைப் போலவே இது இங்கே மற்றொரு பொருளை மிக மிக நன்றாகக் வரையறுக்கப்பட்ட விளிம்பு கோடு கொண்டிருக்கலாம் ஒரு விளிம்பு வரியில் மாறுபாட்டைக் கொண்டிருக்கலாம் மற்றும் சில பகுதிகள் மிகவும் அடர்த்தியானவை ஆக இருக்கலாம் சில அடர்த்தியானவை அது இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் இது நிச்சயமாக இந்த விளிம்பில் தெளிவற்ற தன்மை இல்லை இது ஒரு வரைபடம் அல்லது நிலப்பரப்பு உருவாக்கம் போன்றது எனவே நாம் இதிலிருந்து ஒரு மாறுபாட்டை எவ்வாறு உருவாக்குகிறோம் என்பதை பார்ப்போம் எனவே செயலில் ஒரு நபரை நாங்கள் விரும்பினால் நாங்கள் சைகைக்கு செல்கிறோம் எனவே ஒரு நபரின் செய்கைகள் இது போன்ற ஒரு வலியுறுத்தப்பட்ட சைகையில் இருக்கும் எனவே சைகை கோடுகள் பல விஷயங்களை அனுமதிக்கலாம்சைகையில் வெளிப்படைத்தன்மையை சைகை வரி அனுமதிக்கிறது ஒன்றுடன் ஒன்று பல வழிகளில் நிகழலாம் ஏனெனில் அதன் விளிம்பில் திட்டவட்டமான கோடு இல்லை ஆனால் அது காட்டப்படும் ஒரு கொத்து கோடு எனவே நாங்கள் சைகை வரிகளைப் பயன்படுத்துவதன் மூலம் வெவ்வேறு சுவாரஸ்யமான செயல்களைக் காட்ட முடியும் அவை விரைவான ஓவியங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் வடிவத்தின் சேர்க்கைகளும் இருக்கலாம் அங்கு அது ஒரு ஒரு விளிம்பு கோடு மற்றும் சைகை வரியின் கலவையாகும் எனவே இது ஒரு நிலைக்கு மாறாக சில செயல்களை வலியுறுத்தக்கூடும் வரி இது ஒரு நகரும் உருவத்தைக் காட்ட விரும்பினால் அதுவும் நிலையானது இல்லை மற்றும் இதனால் நாம் பல உருவாக்கங்களை உருவாக்கலாம் அவற்றை வரிசையில் ஒன்றிணைத்து அதில் பரிசோதனை செய்யலாம் எனவே இவை அனைத்தும் குறிக்கப்பட்ட கோடு விளிம்பு கோட்டின் உதவியுடன் மன உருவாக்கம் மற்றும் சைகை வரி அல்லது எந்த வரிகளையும் உருவாக்காமல் இருக்கலாம் ஆனால் அது ஒரு நேரியல் உருவாக்கம் குறித்த உணர்வைக் கொடுக்கும் நாம் நிறைய சித்திர சிக்கல்களை எதிர்கொள்ள முடியும் அதை மிக வெற்றிகரமாக தீர்க்கவும் முடியும் எனவே எங்கள் அடுத்த சொற்பொழிவில் வரியை எவ்வாறு அலகுகளாகப் பயன்படுத்தலாம் மற்றும் நாம் எவ்வாறு தொகுப்பு அல்லது ஒரு தொகுதியை உருவாக்க முடியும் என்பதைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் எனவே ஒரு வரியை பில்டிங் பிளாக் ஆக எவ்வாறு பயன்படுத்துவது பின்னர் வரி அமைப்பதன் மூலம் நாம் எவ்வாறு செல்கிறோம் எப்படி மறுகட்டமைக்கிறோம் மற்றும் ஒரு வடிவத்தை எவ்வாறு புனரமைக்கிறோம் மற்றும் எங்கள் காட்சியில் நாம் எவ்வாறு ஆக்கப்பூர்வமாகவும் புதுமையாகவும் பிரதிநிதித்து பார்ப்பது என்று பார்ப்போம்